எக்ஸம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டம் பீரியாடிக் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டம் பற்றிய எடுத்துக்காட்டை பார்த்துக்கொண்டிருந்தோம் நாம் என்ன பார்த்தோம் எனில் ஆபரேட்டர் பற்றி பார்த்தோம் ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்க முயற்சித்தோம் உடன் தொடர்புடைய ஐகன் வேல்யூஸ் மற்றும் அதன் ஐகன் ஃப்ன்சன்கள் பாஸிட்டிவ் என கண்டறிந்தோம் என வேல்யூ λ 0 மற்றும் λ நெகட்டிவ் அதாவது μ2 அவற்றில் ஏதேனும் ஐகன் வேல்யூஸ் இருக்கிறதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் ஐகன் வேல்யூவ் இருந்தால் ஐகன் வேல்யூஸ் உடன் தொடர்புடைய ஏதேனும் ஐகன் ஃபங்ஷன் பற்றியும் பார்த்தோம் ஆகவே மற்ற இரு வகைகளை பார்க்க முயற்சிப்போம் λ0 உடன் ஆரம்பிப்போம் λ 0 என எடுத்தால் ஈக்குவேஷன் என்ன எனவே அந்த ஈக்குவேஷன் yλy0 ஆகும் அடிப்படையில் ஈக்குவேஷன் λ என்பது 0 ஆக மாறும் அதனால் தான் y0 ஆகவே ஜெனரல் சொல்யூஷன் y c1xc2 axbஆகும் தற்பொழுது பவுண்டரி கண்டிஷன் 1 ஐ பயன்படுத்த போகிறோம் i நமக்குக் கிடைப்பது ac1c2c1 bc2 c2c2 இருபுறமும் கேன்சல் பண்ண வேண்டும் இதன் மூலம் c1 என்பது 0 என நமக்கு கொடுக்கிறது ஏனெனில் a மற்றும் b ஆகியவை வெவ்வேறானவை ஆகவே இருபுறமும் சமமாக இருக்க வேண்டும் எனில் c1 என்பது 0 என இருக்க வேண்டும் ஆகவே பொதுவான சொலுஷன் என்ன பொதுவான சொலுஷன் yxc2 ஒரு கான்ஸ்டன்ட் அவ்வளவுதான் தற்பொழுது தெளிவாக yayb இதில் ஜெனரல் சொலுஷனை அப்ளை பண்ணும்போது 00 என வரும் மற்றும் பூர்த்தி செய்யும் ஆகவே சொலுஷன்கள் என்ன yxc2 அதாவது பூஜியமற்ற சொலுஷன்கள் c2 ஐ பூஜ்ஜியம் அற்றதாக தேர்ந்தெடுக்க முடிந்தால் அதாவது இதில் λ 0 என இருக்கும்போது மற்றும் அந்த பவுண்டரி கண்டிஷன்கலுடன் அந்த ஈக்குவேஷன் சேடிஸ்பை செய்யும் அதனால் c21 என தேர்ந்தெடுக்கும்போது yx1ஐகன் ஃபங்ஷன் ஆகும் ஏனெனில் அவை பூஜியமற்ற சொலுஷன்கள் λ 0 ஐகன் வேல்யூஸ் உடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்ஷன்கள் ஆகவே இது எளிமையாக ஒரு கான்ஸ்டன்ட் முந்தைய வகையிலிருந்து n4n22b a2 என இருக்கும் n0 என கொடுக்கும் போது இங்கு பூஜ்ஜியத்தை சேர்த்துக் கொள்கிறோம் λ என்பது 0இது இரண்டாம் வகை இந்த வகையில் ஐகன் ஃபங்ஷனுக்கு என்னவாகும் n 0 என நான் கொடுக்கும் போது இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் மற்றும் cos2nπ b ax பற்றி என்ன சொல்லலாம் n0 என இருக்கும் போது இது 1 ஆகவே ஏற்கனவே நம்மிடம் ஐகன் ஃபங்ஷன் உள்ளது எனவே λ 0 இங்கு n என்பது 123 என்னிடம் n4n22b a2 உள்ளது இவைகள்தான் கொடுக்கப்பட்ட ஐகன் வேல்யூஸ் மற்றும் சம்பந்தப்பட்ட ஐகன் ஃபங்ஷன் sine மற்றும் cosine ஆகும் ஆனால் ஒரு விஷயம் n0 என இருக்கும் பொது λ என்பது 0 அது 00ஆனால் ஐகன் ஃபங்ஷன் கள் இரண்டு அல்ல ஒன்றே ஒன்றுதான் n0 என்பது தான் காரணம் ஆகும் sine 0 0 இந்த ஃபங்ஷன் பூஜ்ய ஃபங்ஷன்கள் ஆகும் நாம் பூஜ்ஜியமற்ற தீர்வைத் தேடுகிறோம் ஆகவே ஐகன் ஃபங்ஷன் பூஜியமாக இருக்காது அதாவது n0 என cosine இல் கொடுக்கும்போது இது 1 ஆகிறது ஆகவே இது நம்மிடம் ஏற்கனவே உள்ளது இந்த வகையை நான் அதில் சேர்க்க முடியும் λ நெகடிவ் ஆக இருக்கும்போது என்ன நடக்கும் என்பதை பார்க்க வேண்டும் அதாவது 2 20 இந்த வகையில் கொடுக்கப்பட்ட டிஃபரண்டியல் ஈக்குவேஷசன் y 20 ஆகும் எனவே அதன் பொதுவான தீர்வை தேடுகிறீர்கள் k2 20 K±μ ஆகவே உங்களிடம் இருப்பது yxc1eμxc2e μx ஆகவே 2 2 நெகட்டிவ் μ எப்போதும் பாசிட்டிவ் ஆகவே பவுண்டரி கண்டிஷன்களை yay அப்ளை பண்ணுகிறோம் ஆகவே நமக்கு c1eμac2e μac1eμbc2e μb என கிடைக்கிறது எனவே உங்களுக்கு கிடைக்கும் ஈக்குவேஷசன் c1eμa eμbc2e μa e μb0 இது ஈக்குவேஷசன் 1

நீங்கள் மற்ற பவுண்டரி கண்டிஷன்களை பயன்படுத்த மற்ற பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்கள் yayb உங்களுக்கு கிடைப்பது c1eμa c2e μa அதாவது என்ன வகையிட்டு x a என கொடுக்கும்போது c1eμb c2e μb என்பதற்கு சமமாகும் ஆகவே μ ஐ கேன்சல் செய்ய முடியும் ஏனெனில் μ பாசிட்டிவ் ஆகவே பூஜ்ஜிய மற்ற மற்றும்c1eμa eμbc2e μa e μb என நமக்கு கிடைக்கும் மற்றும் ஒரே புறமாக அதை கொண்டுவர இறுதியாக c1eμa eμb c2e μa e μb0 இது ஈக்குவேஷசன் இரண்டு அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பூஜியமற்ற சொல்யூஷன்களை கொண்டு இருக்கும் போது இந்த ஈக்குவேஷசன் 1 மற்றும் 2 ஐ பெறுமாறு மீண்டும் எழுத முடியும் 1 மற்றும் 2 ஆகியவை அடிப்படையில் நமக்கு ஒரு சிஸ்டத்தை தருகிறது சிஸ்டத்தில் எழுதும்போது நம்மிடம் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் இருக்கும் eμa eμb e μa e μb eμa eμb e μa e μb c1 c2 0 0 இங்கே பூஜ்ஜியமற்ற சொலுஷனை பெற விரும்புகிறீர்கள்c1 c2 0 0 என்ற பூஜியமற்ற சொல்யூஷன் ஐ பெற eμa eμb e μa e μb eμa eμb e μa e μb 0 இந்த டிடர்மினன்ட் 0 ஆக வேண்டும் ஏனெனில் இது AX0 பூஜியமற்ற சொலுஷனை எதிர்பார்த்தால் டிடர்மினன்ட் 0 ஆக இருக்க வேண்டும் ஆகவே டிடர்மினன்ட் என்பதன் அர்த்தம் eμa eμbe μa e μb1 1 1 1 eμa eμbe μa e μb2≠0 இது அனைத்து μ பாசிட்டிவ் மதிப்பிற்கும் எப்பொழுதும் இது 0 ஆகாது எனவே இதை எளிதாக பார்க்க முடியும் அனைத்து μ பாசிட்டிவ் மதிப்பிற்கும் மற்றும் a≠b எனில் இதன் மதிப்பு பூஜ்ய மற்றது ஆகவே சமன்பாடு 2 பூஜ்ய மற்றது μ ன் அனைத்து மதிப்பிற்கும் இது பூஜ்ய மற்றது ஆகவே டிடர்மினன்ட் மதிப்பும் எப்பொழுதுமே 0 ஆகாது இந்த டிடர்மினன்ட் பூஜ்யமற்றது பூஜ்யமற்ற சொலுஷன்கள் இல்லையெனில் இதன் பொருள் c1 c2 ஆகியவை 0 என்பதாகும் c1 c2 இரண்டுமே பூஜ்யமாக இருந்தால் அதன் பொருள் y என்பது பூஜ்ஜிய சொல்யூஷன் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் முழுமையாக பூஜ்ஜிய சொல்யூஷன் பெறுவீர்கள் இதிலிருந்து λ 2 அனைத்து μ பாஸிட்டிவ் வேல்யூஸ் இவை ஐகன் மதிப்புகள் அல்ல இதன்மூலம் ஐகன் பங்க்ஷன் இல்லை முடிவாக அனைத்தும் மூன்று வகைகளிலும் λ பாசிடிவ் λ 0 λ 2 உங்களிடம் ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் பங்க்ஷன்கள் உள்ளன இப்பொழுது நீங்கள் அதை ஒன்றாக இணைக்கலாம் அனைத்து ஐகன் வேல்யூஸ்களும் அதன் ஐகன் பங்க்ஷன்கள் உடையவை முதலில் எனக்கு n4n22b a2 மட்டுமே உள்ளன இங்கு n 123 vncos2n b a x unsin2n b a x என அழைக்கப்படும் ஆகவே அவை ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் பங்க்ஷன்கள் அவைகள் ஆர்தோகனல் மற்றும் உண்மையில் கம்ப்ளீட் ஆர்தோகனல் செட்டை உருவாக்குகின்றன கம்ப்ளீட் என்பதன் பொருள் எந்த ஒரு ஸ்கொயர் இண்டக்கிரல் பங்க்ஷன் அல்லது எந்த ஒரு பீஸ் வைஸ் கண்டினுயஸ் பங்க்ஷன் ஆக எழுத முடியும் இது உண்மையில் தேற்றம் எனவே உங்களுக்கு தெரியும் ஏதேனும் ஒரு பீஸ் வைஸ் கண்டினுயஸ் பங்க்ஷன் f axb ஐ எடுத்துக்கொள்வோம் ஏதேனும் ஒரு பீஸ் வைஸ் கண்டினுயஸ் பங்ஷனுக்கு a லிருந்து b வரை சில பீஸ்கல் ஆக பிரிக்க முடியும் இவை இந்த வகையான சார்புகள் ஆகும் எனவே நீங்கள் பார்க்க விரும்பினால் எந்த ஒரு பைனிட்டொமைனுக்கு அது போன்ற எல்லா இடங்களிலும் மீண்டும் நிகழ்கிறது எனவே பீஸ் வைஸ் கண்டினுயஸ் பங்க்ஷன் அதாவது ஒரு ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டியை பெற்றிருக்க வேண்டும் இது கண்டினுவுஸ் அல்ல ஆனால் இன்ஃபினிட்டி க்கு செல்லக் கூடாது இது ஜம்ப்டு டிஸ்கன்டினியூட்டியாக இருக்க வேண்டும் இதற்கு லிமிட் இருக்க வேண்டும் மற்றும் பைனிட்ஆக இருக்கும் நாம் இந்த பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கத்திற்கு செல்லும் போது அந்த ஃபங்ஷன் இன் மதிப்பு பைனிட்ஆக இருக்கும் அதே போல இங்கு இருபுறமும் லிமிட் எடுக்க அதன் மதிப்பு பைனிட்ஆக இருக்கும் அத்தகைய பீஸ் வைஸ் கண்டினுயஸ் பங்க்ஷன்களை இதன் லீனியர் காம்பினேஷன் ஆக எழுத முடியும் fxn0ancos 2nπb a xbnsin 2nπb ax ஆகவே f ஐகன் ஃபங்ஷன்களின் டேர்ம் ஆக எழுத முடியும் கோஎஃபீஷியேன்ட்கள் ஆர்பிட்டரி ஆகும் இங்கு ans bns ஆகியவை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்கள் எவ்வாறு இந்த கான்ஸ்டன்ட்களை கண்டு பிடிக்க முடியும் இந்த கான்ஸ்டன்ட்களை பற்றி தெரியும் உங்களிடம் டாட் புராடக்ட் உள்ளது நீங்கள் டாட் புராடக்டை dot product உருவாக்கலாம் abfcos2mπb axdx ஆகவே n m தொடர்புடையது அது ஒன்றாக இருக்கும் abfcos2mπb axdx amab2mπb a xdx மற்ற விஷயம் cos 2mπb ax ஆக இருக்கும் இந்த இண்டெகரேஷன் டாட் ப்ராடக்ட் 0 ஏனெனில் என் n≠m n m மட்டும் வரும் அதாவது 2mπb a x மட்டும் நமக்கு கிடைத்தது ஆகவே sine அல்லது cosine க்கு நாம் செய்தாலும் இதே விஷயம் தான் கிடைக்கும் ஆகவே cosine அல்லது sine க்கு செய்தால் ஒரே மாதிரியானவற்றையே பெறுவோம் இங்கே cosine க்கு பதிலாக sine ஐ பெறுகிறீர்கள் bm ஐ பெறுகிறீர்கள் amக்கு பதிலாக

உண்மையில் b0 0 a0மட்டுமே வரும் a0 ம் பூஜ்யம் ஆகும் என்ன காரணம் ஏனெனில் m0 Sine 0 0 ஆகவே bm என்னவாக இருந்தாலும் bm0 bn அர்பிர்டரி கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் எனவே n0 வலிருந்து இன்ஃபினிட்டி வரை cosine க்கு நம்மால் இதை எழுத முடியும் sine க்கு 1 லிருந்து இன்பினிடி வரை மற்றும் அந்தப் பகுதி bn 0 அதனால் அது ஒரு விஷயம் அல்ல எனவே b0என்பது ஆர்பிட்டரி அது எப்படியும் பூஜ்யம் ஆகும் எனவே நீங்கள் இந்த வகையான எகிஸ்பிரஸ்னை கொண்டிருக்கலாம் ஆகவே அதை தனியாக எழுத abfsin2mπb axdx bmab2mπb a xdx எனவே இதுதான் நமக்கு கிடைக்கிறது m 0 12 என பெறும் எனவே இது நமக்கு ஃப்பூரியர் கோயேபிசியன்ட் ஐ கொடுக்கும் தற்பொழுது இந்த இன்டகிராலை கணக்கிடலாம் ab2mπb a x ab2mπb a xdx அதாவது 1cos4mπb ax2 ஒருவேளை நீங்கள் sine ஐ கொடுத்தால் அது முந்தைய டைப் போல மீண்டும் 0 ஆக மாறும் b ல் ஒரு cosine ஐ பார்த்தோம் அதாவது1cos4mπb ax2 cos4mπb ax என்பது 0 இது பங்களிக்காது இறுதியாக நீங்கள் பெறுவதை am2b aabfcos2mπb adx என எழுதலாம் அதேபோல் bm ஐ பெறுவீர்கள் அதே விஷயத்தில் பெறுவீர்கள் பதிலாக இருக்கும் எனவே நீங்கள் மதிப்பிடும் போது இது பங்களிக்காது எனவே நீங்கள் பெறுவது ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு கிடைப்பது bm2b aabfsin2mπb adx எனவே இவை உங்களிடம் பூரியர் கோஎபிசியன்ட் டைம் சிக்னல் f கொடுக்கப்பட்டால் நீங்கள் இந்த டிஸ்கிரீட் ஃப்பிரிகுவேசன்களை கொண்டிருக்கலாம் இந்த ஃப்பிரிகுவேசன்களை இருந்து டிஸ்கிரீட் ஃப்பிரிகுவேன்சிகள் அடிப்படையில் நமது சிக்னலை திரும்பவும் பெற முடியும் அனைத்து டிஸ்கிரீட் ஃப்பிரிகுவேன்சிகளை சேர்க்கும் போது உங்களிடம் பூரியர் சீரிசை திரும்ப பெறலாம் இதைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள் எனவே நீங்கள் எதையும் பயன்படுத்தலாம் நீங்கள் காணக்கூடியது a 0 b 2π ஒரு ரெகுலர் பூரியர் சீரிஸ் நீங்கள் பாடப்புத்தகத்தில் அல்லது மற்றவற்றில் a π b எனவும் பார்க்கமுடியும் அவைகள்தான் இவை இதை எடுப்பதன் மூலம் நமக்கு கிடைப்பது டைம் பீரியட் 2 உடைய ரெகுலர் பூரியர் சீரிஸ் ஆகும் அவ்வாறு இல்லையெனில் ஜெனரல் பூரியர் சீரிஸ் b a பீரியட் உடன் பூரியர் சீரியஸாக இருக்க முடியும் ஆகவே இவ்வாறுதான் ரெகுலர் பீரியாடிக் ஸ்ட்ரம் லியோவ்லி சிஸ்டம் பூரியர் சீரிசை கொடுக்கிறது நீங்கள் இதை என்ஜினீயரிங் ல் படித்திருப்பீர்கள் நாம் என்ன பார்த்தோம் எனில் ரெகுலர்லி ஸ்ட்ரம் லியோவ்லி சிஸ்டம் ஒருவகையான பூரியர் சீரிசை நமக்கு கொடுப்பதையும் மற்றும் இந்த பீரியாடிக் ஸ்ட்ரம் லியோவ்லி சிஸ்டம் பூரியர் சீரிசை கொடுக்கும் என்பதையும் பார்த்தோம் இது நாம் இன்ஜினியரிங்கில் படித்ததாகவும் உண்மையில் என்ன படித்தோம் என்றால் இந்த பீரியாடிக் ஸ்ட்ரம் லியோவ்லி சிஸ்டம் பூரியர் சீரிசை கொடுப்பதை படித்திருக்கிறோம் 3 வது வகையை பார்ப்போம் அது சின்குலர் ஸ்ட்ரம் லியோவ்லி சிஸ்டம் சின்குலர் ஸ்ட்ரம் லியோவ்லி சிஸ்டத்திர்க்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் அதில் ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் பங்ஷங்களை கண்டுபிடித்தால் நமக்கு பூரியர் சீரிஸ் கிடைக்கும் தற்பொழுது மூன்றாம் வகையை பார்க்க முயற்சிப்போம் சிங்குளர் ஸ்ட்ரம் லியோவ்லி சிஸ்டத்தை பார்ப்போம் சிஸ்டத்தின் அமைப்பில் உதாரணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் நான் இங்கே புதிதாக எதுவும் செய்யவில்லை நமக்கு ஏற்கனவே தெரிந்ததைத்தான் செய்யப் போகிறேன் நான் இரண்டு உதாரணங்களை இரண்டு டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன் l க்கு தரப்போகிறேன் அவை ஏற்கனவே நாம் படித்தவை ஒன்று லெஜெண்டர் ஈக்குவேஷன் மற்றொன்று பேஸ்ஸல் ஈக்குவேஷன் அதைத்தான் இங்கு படிக்கப் போகிறோம் சிங்குளர் ஸ்ட்ரம் லியோவ்லி சிஸ்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்போம் எனவே இந்த லெஜெண்டர் ஈக்குவேஷன் ஐ எடுத்துக்கொள்வோம் லெஜெண்டர் ஈக்குவேஷன் என்றால் என்ன உங்களுக்கு நினைவிருந்தால் y 2xyαα1y0 1x1 இதுதான் நமது லெஜெண்டர் ஈக்குவேஷன் இதை Ly λy என மீண்டும் எழுத முடியும் செல்ப் அட்ஜாயின்ட் வடிவத்தை போல அல்லது ஸ்கியூ சிம்மேட்ரிக் பாம் இங்கு L என்பது ஸ்கியூ சிம்மேட்ரிக் இந்த வடிவத்தில் நாம் எழுதினால் நமது L என்ன λαα1 L≡ ddx1 x2ddx Q என்பது 0 இங்கு Q இல்லை இவை தான் உங்கள் L மற்றும் இதன் பொருள் Px1 x2 இவை உண்மையில்x±1என்ற புள்ளிகளில் 0 ஆகும் இதன் பொருள் சிங்குளர் செல்ப் அட்ஜாயின்ட் ஈக்குவேஷன் சிங்குளர் ஸ்டரம் லியவ்லி வகையை உடைய ஈக்குவேஷன் ஆகும் பரிந்துரைக்க வேண்டிய பவுண்டரி கண்டிஷன்கள் என்ன p என்பது 1 மற்றும் 1 ஆகிய இரண்டிலும் 0 பவுண்டரி கண்டிஷன்கள் என்ற புள்ளிகளில் 0 இதன் பொருள் இது ஈக்குவேஷன் செல்ப் அட்ஜாயின்ட் ஈக்குவேஷன் சிஸ்டம் நிலையை உடைய பரிந்துரைக்க வேண்டிய பவுண்டரி கண்டிஷன்கள் என்ன P என்பது 1 மற்றும் 1 ஆகிய இரண்டும் 0 கண்டிஷன்கள் y மற்றும் yஆகவும் பவுன்டட் ஆக இருக்கும் அதேபோல y மற்றும் y ஆகியவை பைனிட் 1 என்பது சிறிய எண் ஆகவே a 1 b 1 என்க எனவே இவை பவுண்டாட் அல்லது பைனிட் இவைகள் தான் பவுண்டரி கண்டிசன்கள் நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள் உங்களுடைய பவுண்டாட் தீர்வுகள் எப்போது இருக்கும் Pnx அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது அவைகள் லெஜெண்டர் ஈக்குவேசனுக்கான பவுண்டட் சொலுஷன்கள் ஆகும் சொலுஷன்கள் Pnxஅனைத்தும் சீரிஸ் சொலுஷன்கள் அன்பவுண்டட் ±1 Pnx மட்டுமே பாவுண்டட் சொலுஷன் ஆகும் அதன் பொருள் λ என்பது nn1 அதற்குரிய கரஸ்பாண்டிங் ஃபங்ஷன் Pnx அது பூஜியமற்றது இவை λ உடன் தொடர்புடைய ஈஜென்வெல்யூக்கள் என்னிடம் பூஜியமற்ற சொலுஷன் Pnx இது பவுண்டரி கண்டிசங்களை பூர்த்தி செய்யும் இதை Vn ஐ Pn மற்றும் இதை λ n என அழைக்கலாம் இவைகள் தான் ஐகன் வேல்யூவ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஐகன் பண்ஷன்கள் எதையுமே செக் பண்ண தேவை இல்லை இங்கு λ பாசிட்டிவ் நெகடிவ் அல்லது 0 இவை அனைத்துமே செக் செய்து விட்டோம் சரி பார்த்து விட்டோம் சொலுஷன் இவைகள் தான் ஐகன் வேல்யூ ஐகன் பங்க்ஷன்கள் ஆகும் டாட் ப்ராடக்ட் என்றால் என்ன என்பது உடனடியாக கிடைக்கும் டாட் ப்ராடக்ட் என்ன என்று பார்க்க முடியும் எந்த w ம் 1 இல்லை ஆகவே டாட் ப்ராடக்ட் ஐ பின்வருமாறு எழுத முடியும் fg 11fxgdx எனவே கம்ப்ளீட்நெஸ்காகnnn1 என ஐகன் வேல்யூகளை எழுத முடியும் தொடர்புடைய ஐகன் பங்ஷன்கள் VnxPnஇங்கு n 0 1 2 3 nnn1 VnxPn ஆனால் n 0 1 2 3 உங்களிடம் P0 P1 P2 Pn 1 என எடுத்தால் என்னவாகும் n 1 என எடுத்தால் எனக்கு P 1என்பது மட்டுமே கிடைக்கும் இதுவும் பாலினாமியல் ஆகும் இது என்ன உண்மையில் P 1 1 1P1 ஆகும் நான் சமீபத்தில் நிரூபித்த ரிலேஷன் மூலம் P 1 மற்றும் P1 ஆகியவை லீனியர் இன் டிபெண்டன்ட் இதன் தொடர்புடைய ஒத்த சொலுஷன்கள் P0 P1 P2Pn 1 P 1 1 1P1 P n 1nPn P 1 மற்றும் P1 ஆகும் n 1 உடன் தொடர்புடைய வேல்யூ பற்றி யோசிக்கும்போது ஐகன் வேல்யூ என்னவாக இருக்கும் 1 1 x 0 இது உண்மையில் 0 இது ஏற்கனவே நம்மிடம் உள்ளது n 2 என எடுத்தால் 2 என சிந்திக்க வேண்டும் அதுவும் ஐகன் வேல்யூ ஆகும் ஏனெனில் உங்களிடம் P 2xP2x என்ற பூஜ்ஜிய மற்ற ஐகன் பங்ஷன்கள் உள்ளன என்னிடம் ஐகன் பங்ஷன்கள் உள்ளன ஆனால் நான் 0 என்பது 2 என இருக்க முடியுமா என பார்க்க விரும்புகிறேன் 2 என்பது 2 21 இதன் மதிப்பு 2 n1 ல் λ ன் மதிப்பு அதாவது 1 ஆகவே 1 ஏற்கனவே இங்கு உள்ளது இது n1 எனும்போது கிடைப்பது 1 2 இதேபோல அனைத்து ns இங்கு உள்ளன அதற்கும் அதே ஐகன் வேல்யூ ஆகும் λ என்பது நெகட்டிவ் நம்பர் என்பதைப்பற்றி வருத்தப்பட தேவையில்லை λ என்பது n என இருந்தால் n ஐ நெகட்டிவ் இண்டிஜராக எடுத்தால் ஐகன் வேல்யூ இங்கு இருக்கும் அவைகள் ஐகன் வேல்யூ வித்தியாசமானவை அல்ல அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குறிப்பை சொல்லப்போகிறேன் ns இங்கு n 0 1 2 3 அவைகள் உண்மையில் 0 1 2 இங்கு n 0 1 2 3 தற்பொழுது nதேர்ந்தெடுத்து n என்பது 1 2 3 என இருந்தால் இதை மாற்றி எழுத முடியும் இதை கருதும்போது 0 1 2 இப்பொழுது n இந்த ஐகன் மதிப்புகள் 0 1 2 ல் ஏதேனும் ஒன்றாகும் நெகட்டிவ் டிஸ்கிரீட் நம்பர் நெகட்டிவ் இன்டிஜரை கருத தேவை இல்லை எனவே உங்களிடம் இவைகள் உள்ளன ஐகன் பங்ஷன்கள் செல்ப் அட்ஜாயின்ட் அல்லது ஸ்கியூ சிம்மேட்ரிக் ஆப்பரேட்டர் ஆகும் ஏதேனும் பீஸ்வைஸ் கண்டினுவஸ் பங்ஷன்கள் f ஆகியவற்றின் பண்புகளை பயன்படுத்தும்போது fxn0CnPnஎன என்னால் எழுத முடியும் இங்கு x என்பது 1 மற்றும் 1 காண இடையே மதிப்பை பெரும் இவைகள்தான் நம்மிடம் உள்ளது Cn ஐ எவ்வாறு கண்டறிவது டாட் ப்ராடக்டை நான் எடுக்கிறேன் fxPnxCnPnxPn மற்ற அனைத்தும் 0 Cnஐ மாற்றி எழுத முடியும் இவை ரியல் மதிப்புடையவை Cn 11fxPndx 11Pn2dx 2n12 11fxPndx fxn0CnPn நம்மிடம் உள்ளது இது லெஜெண்டர் ப்பூரியர் சீரிஸ் என அழைக்கப்படுகிறது மற்றும் Cn 2n12 11fxPndx லெஜெண்டர் ப்பூரியர் டிரான்ஸ்பார்ம் என அழைக்கப்படுகிறது எனவே ஒரு டைம் சிக்னல் கொடுக்கப்பட்டால் இந்த Pns என்ற ஃபங்ஷன்களுடன் தனித்தனி அதிர்வெண்களை உருவாக்கி அவற்றை பெற முடியும் டிஸ்கிரீட் என்பதன் பொருள் 0 1 2 3 எனவே நான் இந்த அதிர்வெண்களை கொண்டிருக்க முடியும் மற்றும் இந்த ஃபங்ஷன்களுடன் என்னால் இணைக்க முடியும் sine மற்றும் cosine பதிலாக லெஜெண்டர் ஃபங்ஷன்களை கொடுக்க முடியும் அவற்றை நான் டிஸ்கிரீட்களாக இணைக்க முடியும் இந்த டிஸ்கிரீட் பிரிகுவன்சிகளுடன் நான் அதை லீனியர் காம்பினேஷன் ஆக இணைக்க முடியும் என்னால் f என்ற நமது சிக்னலை திரும்ப பெற முடியும் இவைகள்தான் பூரியஸ் சீரிஸ் பற்றியவை சிங்குலர் லியவ்லி சிஸ்டத்தை கருதும்போது லெஜெண்டர் பூரியஸ் சீரிஸ் பெற முடியும் நான் ஏன் பீஸ்வைஸ் கண்டினுவஸ் பங்ஷங்களை தேர்ந்தெடுக்கிறேன் எனில் அவ்வாறு நான் செய்தால் ஏதேனும் f ஐ n0CnPn என எழுத முடியும் இதன் பொருள் இது f கன்வர்ஜென்ஸ் ஆகும் நீங்கள் f க்கு பிக்ஸ் பண்ண முடியும் இது பீஸ் வைரஸ்கண்டினுவஸ் என அழைக்கப்படுகிறது அதாவது இந்த சீரிஸ் நீங்கள் x ஐ பிக்ஸ் பண்ணும் போது அது f க்கு கன்வர்ஜென்ஸ் ஆகிறது இது தொடர்ச்சியான நம்பர்களை x ஐ பிக்ஸ் பண்ணும் போது கிடைக்கும் அந்த சீரிஸ் f காண x என்ற புள்ளியில் கன்வர்ஜென்ஸ் f ஆனால் இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் ஆகும் x ஐ பிக்ஸ் பண்ணினால் அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் ஆனால் இந்த 3 கேஸ்களிலும் ரெகுலர் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டம் அல்லது பீரியாடிக் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டம் ஆகும் அனைத்து சிங்குளர் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டத்திற்கு f ஒரு ஸ்கொயர் இன்டர்கிரபில் பங்ஷனாக இருக்கும்போது f ஐ பூஜ்ஜியத்திலிருந்து இன்ஃபினிட்டி வரை செல்லும் சம்மாக எழுத முடியும் எடுத்துக்காட்டாக லெஜெண்டர் பூரியர் சீரிஸ் வகையில் இதை என்னால் செய்ய முடியும் Pn எழுத முடியும் இங்கு Cns ஆகியவை சமம் Cns ஆகியவை சமம் ஆனால் கன்வர்ஜென்ஸ் பாயின்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் அல்ல அதன் பொருள் இந்த கன்வர்ஜென்ஸ் என்பதன்அர்த்தம் m→∞ 11n1mCnPnx fx2dx0 என எடுத்துக் கொள்கிறேன் இதன் பொருள் ஒரு ஸ்கொயர் இன்டகிரேபிள் அர்த்தத்தில் சராசரியாக fஆக மாறுகிறது ஆகவே இந்த கன்வர்ஜென்ஸ் வித்தியாசமானது இது பாயிண்ட் பைஸ் கன்வர்ஜென்ஸ் அல்ல ஸ்கொயர் இன்டர்கிராஃப் கன்வர்ஜென்ஸ் என அழைக்கப்படுகிறது பின்னர் இது x ஐ பிக்ஸ் பண்ணி மற்றும் இந்த நம்பர் சீரிஸ் கன்வர்ஜென்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவுக்கு கிடைக்கும் என காணமுடியும் இது உண்மையில் இதன் பொருள் m→∞ 11n1mCnPnx fx2dx0 எனவே நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை அதாவது நீங்கள் பீஸ் வைஸ் கண்டுனுவஸ் பங்ஷன்களை மட்டுமே கற்று உள்ளீர்கள் உங்களிடம் பூரியஸ் சீரிஸ் உள்ளது இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் ஆனால் ஸ்கொயர் இன்டக்ரபில் கன்வர்ஜென்ஸ் அது ஒன்று இதுதான் ஸ்கொயர் இன்டக்ரபில் பங்ஷன் என்பதன் அர்த்தம் இது ரெகுலர் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டம் அல்லது பீரியாடிக் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டத்திற்கு உண்மை இதை நான் சென்ற முறை சொல்லாமல் விட்டுவிட்டேன் ஸ்கொயர் இண்டக்ஷன் f ஐ எடுக்கும்போது பூரியர் சீரிஸ் f க்கு கன்வர்ஜென்ஸ் ஆகும் ஆனால் ஸ்கொயர் இன்டர்கிராஃபில் கன்வர்ஜென்ஸ் f பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் ஆகும் பேஸ்ஸல் ஈக்குவேஷன் சமீபத்தில் படித்தோம் நாம் ஒரு ஆப்பரேட்டரை பேஸ்ஸல் ஆபரேட்டராக கொடுக்கும் போது நமக்கு சிங்குளர் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டம் அல்லது பேஸ்ஸல் ஈக்குவேஷன் பற்றிய மற்றொரு எடுத்துக்காட்டு உள்ளது ஆகவே ஆப்பரேட்டர் பேஸ்ஸல் டைப் எடுத்துக்காட்டை பின்னர் பார்ப்போம் மற்றுமொரு சிங்குளர் ஸ்ட்ரம் லியவ்லி சிஸ்டம் பவுண்டரிகள் கண்டிசன்களுடன் கொடுக்க முடியும் ஆகவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்